மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றிய அடுத்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பற்றிய இறுதி வகுப்பாக இது இருக்கும் பல நோய்கள் மரபணு சார்ந்ததாக இருக்கிறது என்பதை பார்த்தோம் மெண்டலியன் கொள்கையை கொண்டு இதை எளிதில் ஆராயலாம் என்று பார்த்தோம் இதற்கு பல உதாரணங்களையும் பார்த்தோம் X உடன் சம்மந்தப்பட்ட கோளாறு பற்றியும் X உடன் இணைந்திருக்கும் குரோமோசோம்களில் இருந்து கிடைக்கும் அலீல்ஸ் மூலம் தோன்றும் கோளாறு பற்றியும் பார்த்தோம் இதன்பிறகு மெண்டலியன் கொள்கைக்கு உட்படாத மரபுவழி பெறல் முறைகளையும் பார்த்தோம் இப்பொழுது சென்ற வகுப்பில் நான் கொடுத்த கேள்விக்கு விடை அளிக்க தொடங்கலாம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கும் குடும்பத்தை ஆய்வு செய்யலாம் இவர்கள் பெற்றோர்கள் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறகு அவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது இது தொடர்பான சில கேள்விகளுக்கு விடை கூற முயற்சிக்கிறோம் இதன் பிறகு அடுத்த தலைமுறை உருவாகி அவர்களும் ஒன்று சேர்ந்து குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் மரபுவழி மூலம் பெறப்படும் இந்த பண்பு ஆதிக்கம் உடையதா அல்லது மங்கியதா அதேபோல் ஆட்டோசோமல் அல்லது X உடன் இணைந்ததா என்பது தான் முதல் கேள்வி 3 ஆவது நபரின் ஜினோடைப் ஆய்வின் மூலன் அந்த நபர் நோய் கடத்தி இல்லை என்று தெரிகிறது இந்த சூழலில் 1 மற்றும் 4 இன் ஜினோடைப் என்ன என்பதுதான் இரண்டாவது கேள்வி 14 கிற்கு நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதுதான் இறுதி கேள்வி சரி இப்பொழுது இதற்கான விடையை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம் இந்த நோய் ஒரு தலைமுறை முழுவதிலும் ஏற்படவில்லை என்பதை இங்கே பார்க்கலாம் இந்த படத்தில் பார்த்தால் 1 மற்றும் 2 எண் பெற்றோர்களுக்கு இருக்கும் 4 5 மற்றும் 7 எண் குழந்தைகளுக்கு நோய் ஏற்படவில்லை முழுதாக இந்தத் தலைமுறையில் யாருக்கும் நோய் ஏற்படவில்லை இந்த பண்புகள் ஆதிக்கம் செலுத்த கூடியவைகளாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நோய் ஏற்பட்டு இருக்கும் ஆகையால் இந்த பண்புகள் கண்டிப்பாக மங்கிய பண்புகள் அதாவது மரபுவழி மூலம் பெறப்படும் மங்கிய பண்புகளால் உருவான கோளாறாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நோயால் பாதிக்கப்பட்ட 2 8 மற்றும் 10 ஆகிய அனைவரும் ஆண்களே ஆகையால் இது கண்டிப்பாக X உடன் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்க வேண்டும் ஆகையால் இது மங்கிய பண்பு மூலம் உருவாகிய நோய் மற்றும் இது பெரும்பாலும் X உடன் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்க வேண்டும் 3 ஆவது நபர் நோய் கடத்தி இல்லாத சூழலில் 1 மற்றும் 4 இன் ஜினோடைப் என்ன என்ற கேள்விக்கு விடையளிக்க முயற்சிக்கலாம் இதற்கு முன்னதாக மங்கிய பண்புகளால் உருவான நோய் மற்றும் X உடன் சம்மந்தப்பட்ட நோய் யாருக்கு உள்ளது என்பதை பார்த்தோம் படத்தில் இருக்கும் இந்த நபர் XAXA அல்லது ஹைட்ரோஜைகோஸ் நபராக இருக்க வேண்டும் XAXa நபருக்கு நோய் இல்லை இது மங்கிய பண்பு ஆகையால் இந்த வகை ஜினோடைப் இருந்தாலும் அது நோயை வெளிப்படுத்தாது அதேபோல் இங்கே இருப்பது X உடன் சம்மந்தப்பட்ட நோய் ஆகையால் இங்கே இந்த ஆண் X மீது இருப்பது மங்கிய அலீல் ஆக இருக்க வேண்டும் ஆகையால் இது XaY இப்பொழுது நாம் 1 அல்லது 4 இன் மீது தான் ஆர்வமாக உள்ளோம் இதுவரை நம்மால் 1 எதுவாக இருக்கும் என்று கணிக்க முடிந்தது இப்பொழுது 8 ஐ பார்க்கலாம் இவர் நோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஆகையால் இவர் கண்டிப்பாக X உடன் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஆணாக இருக்க வேண்டும் ஆதலால் இந்த இடத்தில் Y குரோமோசோம் இருக்க வேண்டும் இது X உடன் சம்பந்தப்பட்ட நோயாக இருப்பதினால் X மீது இருக்கும் அலீல் XaY ஆக இருக்க வேண்டும் இந்த நபர் நோய் கடத்தி இல்லை என்று நமக்கு தெரியும் ஆகையால் இவர் XA Y உடைய ஆண் இந்த நபர் பாதிக்கப்படாத ஒரு பெண் இவர் பெண்ணாக இருப்பதினால் கண்டிப்பாக XX ஆக தான் இருக்க வேண்டும் அதேபோல் இந்த நபர் பாதிக்கப்படவில்லை ஆனால் இவரது தந்தை பாதிக்கப்பட்டவர் ஆகையால் இவரது தாயிடம் இருந்து வந்ததையும் சேர்த்தால் XaXA ஆக இருக்க வேண்டும் இதுவே 4 இன் ஜினோடைப் 1 ஐ எடுத்துக் கொண்டால் இது XAXA or XAXa ஆக இருக்க வேண்டும் இதைத் தாண்டி வேறு ஏதும் கூற முடியாது ஆனால் 4 இன் ஜினோடைப் XAXa இதுவே நாம் கேட்ட கேள்விக்கான விடை இப்பொழுது 14 கிற்கு நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன இதற்கு 14 இன் பெற்றோர்களை பார்க்கலாம் தாய் பெண்ணாக இருப்பதினால் XX மேலும் இவர் நோயால் பாதிக்கப்படவில்லை ஆகையால் இரண்டுமே கேப்பிட்டல் எழுத்து அதாவது ஹோமோஜைகௌஸ் அல்லது ஒரு கேப்பிட்டல் ஒரு சிறிய எழுத்து அதாவது ஹைட்ரோஜைகோஸ் இந்த இரண்டு சூழலிலும் நோய் ஏற்படாது இங்கே தந்தை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகையால் அவருக்கு XaY ஆக இருக்க வேண்டும் இந்த ஆணுக்கு நோய் ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன என்னவென்றால் Y தந்தையிடம் இருந்து வருகிறது இங்கே இருந்து வருவது Xa என்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதுதான் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இது Xa வாக இருப்பதற்கான நிகழ்தகவு இங்கே தாய் நோய் கடத்தியாக இருப்பதற்கான நிகழ்தகவை சார்ந்தது ஆகையால் இந்த நிகழ்தகவு என்பது இந்தத் தாய் நோய் கடத்தியாக இருக்கும் நிகழ்தகவை Xa 14 கிற்கு செலுத்தப்படும் நிகழ்தகவுடன் பெருக்கினால் கிடைக்கும் ஆகையால் ஒன்பது ஒரு நோய் கடத்தியாக இருப்பதற்கான நிகழ்தகவு வேண்டும் உதாரணத்திற்கு இந்த தாய் நோய் கடத்தி இல்லை என்று எடுத்துக் கொள்வோம் இந்த சூழலில் இந்த தாய் XAXA இப்பொழுது 14 நோயால் பாதிக்கப்படமாட்டார் ஏனென்றால் Y தந்தையிடம் இருந்து வருகிறது அவரிடமிருந்து வரும் Xa வினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆகையால் பாதிக்கப்பட்ட அலீல் அதாவது Xa தாயிடம் இருந்து வந்தால் மட்டுமே இந்த Y பாதிக்கப்படும் ஆகையால் இதுவே 9 கடத்தியாக இருப்பதற்கும் Xa 14 கிற்கு செலுத்தப் படுவதற்குமான நிகழ்தகவு 9 கடத்தியாக இருப்பதற்கான நிகழ்தகவு பாதி அதாவது இரண்டே சாத்தியங்கள் இருக்கின்றன இதில் ஒன்று தான் நாம் எடுத்துக் கொள்வது ஆகையால் 12 அதேபோல் XA வும் இருக்கும் பொழுது Xa 14 கிற்கு செலுத்தப் படுவதற்காண நிகழ்தகவும் 12 ஆகையால் 14 கிற்கு XaY என்ற ஜினோடைப் இருப்பதற்கான நிகழ்தகவு 12 பெருக்கல் 12 அதாவது 14 இதுவே இந்த கேள்விக்கான விடை உங்கள் பலருக்கு சரியான விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் அதை இங்கே பார்த்து சரிசெய்து கொள்ளுங்கள் இதுவரை பார்த்ததை நினைவு கூர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம் மெண்டலியன் கொள்கையில் சில கட்டுப்பாடு இருக்கிறது இதை அனைத்திற்கும் பயன்படுத்த முடியாது மெண்டலியன் மரபுவழி பெறல் அடிப்படையில் இருக்கும் பல நோய்களுக்கு மட்டுமே இதை உபயோகிக்க முடியும் இதுவே மெண்டலியன் கொள்கை பற்றி படித்ததற்கான பயன் இருப்பினும் மெண்டலியன் அல்லாத மரபுவழி பெறல் அதிகம் இருக்கின்றன இதை பற்றியான வீடியோ தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்கவும் மெண்டலியன் அல்லாத கொள்கையில் முதலாவது நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் ஆதிக்கம் என்பது எப்பொழுதும் முழுமையாக இருக்கவேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவைகள் படர்ந்து இருக்கும் அதாவது ஊதா நிறப் பூ அல்லது வெள்ளை நிறப் பூ என்று கூறிவிட முடியாது இவைகள் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நிறத்தில் இருக்கலாம் பட்டாணி செடியில் இந்த நிகழ்வு ஏற்படாது இருப்பினும் பல இடங்களில் இவ்வாறு நிகழும் இதைத்தான் முழுமையடையாத ஆதிக்கம் என்று கூறுவர் இதில் சிறிய மாறுதல்களுடன் இருப்பதுதான் இணை ஆதிக்கம் நாம் முன்பு பார்த்த ஆதிக்கம் செலுத்தக் கூடிய அலீல் சிறிய அளவில் தென்படும் நாம் நினைப்பதை விட சற்று மாற்றமாகவே கிடைக்கும் இவைகள் முன்பு பார்த்த இரண்டைப்போல இருக்காது இதைத்தான் ஹன்டிங்டன் நோய் பற்றி ஆராயும் பொழுது பார்த்தோம் அதாவது மிகவும் சிறிய அளவில் தென்படும் ஆதிக்கம் செலுத்தக் கூடிய அலீல் இவைகள் இருக்கும் வரை உங்களுக்கு நோய் ஏற்படும் இருப்பினும் இந்த ஆதிக்கம் செலுத்தக் கூடிய அலீல் மக்களுக்குள் இருப்பதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு ஆகையால் இந்தப் பண்புகள் முழுமையாக இருக்காது முழுமை பெறாத ஆதிக்கத்திலிருந்து இணைந்த ஆதிக்கம் மற்றும் முழுமையான ஆதிக்கம் என பல பண்புகளாக படர்ந்து இருக்கும் இப்பொழுது முழுமை பெறாத ஆதிக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இங்கே வேறு செடி எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் உண்மையான இனச்சேர்க்கை மூலம் கிடைப்பது சிவப்பு மற்றும் வெள்ளை நிறப் பூக்கள் இவைகள் இரண்டையும் வேறு இன சேர்க்கை மூலம் ஒன்று படுத்துகிறோம் கேமெட்கள் என்பது R மற்றும் W ஆக இருக்கும் F1 தலைமுறையில் அனைத்து பூக்களும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நிறம் என்பது சிவப்பு மற்றும் வெள்ளைக்கு நடுவே இருக்கும் நிறம் ஆகையால் பூவின் நிறம் சிவப்பும் கிடையாது வெள்ளையும் கிடைக்காது CR மற்றும் CW மூலம் இளஞ்சிவப்பு நிற பூ கிடைக்கப்பெற்றது சிவப்பு நிறத்தில் அல்ல இதுவே முழுமை பெறாத ஆதிக்கத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு சரி இப்போது இதை சற்று முன்னோக்கி எடுத்துச் செல்வோம் F1 தலைமுறையிலிருந்து நமக்கு கிடைத்த கேமெட்கள் CR மற்றும் CW அதாவது 12 மற்றும் 12 இதற்கு பண்ணெட் ஸ்கொயர் ஆய்வை மேற்கொண்டால் F2 தலைமுறையில் சிவப்பிற்கு 14 இளஞ்சிவப்பிற்கு 12 மற்றும் வெள்ளைக்கு 14 இதுவே முழுமை பெறாத ஆதிக்கத்திற்கான எடுத்துக்காட்டு இது மெண்டலியன் கொள்கையில் நடத்தப்பட்ட யூகத்தில் இருந்து மாறுபட்டது சிறிய அளவில் தென்படும் ஆதிக்கம் அதிகமான அலீலுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்திருக்கிறோம் மற்றொரு எடுத்துக்காட்டு தான் பாலிடக்டில் அதாவது கை அல்லது கால்களில் ஐந்திற்கும் மேற்பட்ட விரல்கள் இருப்பது உலக அளவில் ஆயிரம் பிறப்புகளில் ஒருவருக்கு இது ஏற்படும் இது ஆதிக்கம் செலுத்தக் கூடிய அலீல் ஆகையால் ஒரு அலீல் இருந்தாலே இந்த பாலிடக்டில் ஏற்படுவதற்கு போதுமானது இந்த பாதிப்பு பெரும்பாலான மக்களுக்கு இருப்பது கிடையாது ஆகையால் ஆதிக்கம் அதிகம் என்றால் பெரும்பான்மை என்று அர்த்தம் கிடையாது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதேபோல் அகான்டிரோப்லேசியா என்பது வளர்ச்சி இன்மை அல்லது ஒரு வகையான குள்ளமான நிலை இதுவும் ஆதிக்கம் அதிகமான அலீல் மூலம் உருவாகும் நிலை இந்தியாவில் சுமார் 15000 நபர்களில் ஒருவருக்கு அகான்டிரோப்லேசியா நோய் இருக்கிறது அமெரிக்காவில் 400 இல் ஒருவருக்கு அகான்டிரோப்லேசியா நோய் இருக்கிறது அதிகப்படியான மக்களிடம் 2 அலீல்களும் மங்கிய பண்புகளாக காணப்படுகிறது இதனாலேயே 15000 நபர்களில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அகான்டிரோப்லேசியா நோய் இருக்கிறது அதாவது பெரும்பாலான மக்களுக்கு மங்கிய அலீல்கலே இருக்கின்றன இதில் ஒன்று கூட ஆதிக்கம் செலுத்தக் கூடிய அலீல் இல்லை இது குறைந்த அளவில் காணப்படும் ஆதிக்கமான அலீல் இதற்கு மற்றொரு உதாரணமாக ஹன்டிங்டன் நோய் பற்றி முன்பே பார்த்திருக்கிறோம் மெண்டலியன் கொள்கை அல்லாத மரபுவழிப்பெறலின் அடுத்த அம்சம் என்னவென்றால் பல அலீல்கள் சேர்ந்து பண்புக் கூறுகளை நிர்ணயிப்பது அதாவது வெரும் 2 அலீல்கள் மட்டும் இல்லை பல அலீல்கள் இதற்கான மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு நமது ரத்தத்தின் வகைகள் ரத்தத்தில் நான்கு முக்கிய பிரிவுகள் இருப்பதை நாம் அறிவோம் A B AB மற்றும் O இதனுடன் சேர்ந்து Rh மற்றும் Rh உள்ளது இப்போதைக்கு இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த இரத்த பிரிவுகள் அதாவது A B AB மற்றும் O 3 அலீல்களை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது இந்த 3 அலீல்கள் A B மற்றும் ஒன்றும் இல்லாத நிலைமையை i கொண்டு எழுதப்படுகிறது அதாவது IA IB மற்றும் i நமது இரத்த பிரிவை நிர்ணயிக்கிறது A பிரிவு இரத்தம் உருவாகுவதற்கு IA IA அல்லது IA i இருக்கவேண்டும் B பிரிவு இரத்தம் உருவாகுவதற்கு IB IB அல்லது IB i இருக்கவேண்டும் AB பிரிவிர்க்கு IA IB இருக்க வேண்டும் O பிரிவிற்கு A மற்றும் B இருக்க கூடாது ஆகையால் i i இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இவைகள் அனைத்தும் அலீல்கள் இங்கே A மற்றும் B என்பது RBC இன் மேற்பரப்பில் இருக்கும் கார்போஹைட்ரேட்கள் A மற்றும் B வேறுபட்ட கார்போஹைட்ரேட்கள் IA அல்லது A கார்போஹைட்ரேட் கருஞ்சிவப்பு நிறத்தில் வட்ட வடிவில் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் இதேபோல் B கார்போஹைட்ரேட் நீல நிற வட்டமாக காண்பித்திருக்கிறார்கள் A அல்லது B இல்லாத நிலை அதாவது கார்போஹைட்ரேட் இல்லாததை i கொண்டு காண்பித்திருக்கிறார்கள் தட்டு வடிவில் இருப்பது ரத்த சிவப்பு செல் அதன் மீது இருக்கும் கார்போஹைட்ரேட்கள் அனைத்தும் A ஆக இருந்தால் அது A வகை ரத்தம் இதேபோல் அனைத்து கார்போஹைட்ரேட்களும் B ஆக இருந்தால் அது B வகை ரத்தம் A மற்றும் B கார்போஹைட்ரேட்கள் இருந்தால் AB வகை ரத்தம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் O பிரிவு இங்கே A மற்றும் B கூட்டாக தோன்றும் இந்த நிலை கூட்டு ஆதிக்கத்திற்கான உதாரணம் இந்த கூட்டு ஆதிக்கம் என்பது மெண்டலியணின் மரபுவழிப்பெறலில் இருந்து மாறுபட்டது பிலியோட்ரோபி என்பது மெண்டலியன் அல்லாத கொள்கையில் ஒன்று ஒரே வகையான மரபணுக்கள் பல பண்புகளை பாதிப்பது ஒன்று அல்ல பல பினோடைப்ஸ்களை பாதிக்கும் ஒரே வகையான மரபணுக்கள் சிக்கில் செல் நோய் மற்றும் சிஸ்டிக் ஃபைபிரசிஸ் நோய்க்கான அறிகுறிகளுடன் தொடர்பு உடையதாக இருப்பது தான் இதற்கான உதாரணம் இதை பற்றிய அதாவது பிலியோட்ரோபி பற்றி அறிவதற்கு இந்த வீடியோவை பார்க்கவும் எபிஸ்டசிஸ் என்பது மரபணு இருக்கும் இடத்தை பொறுத்து வெளிப்படுத்தப்படும் பினோடைப் மற்றொரு இடத்தில் இருக்கும் மற்றொரு மரபணுவை சார்ந்து இருக்கும் போது தோன்றும் ஒன்றின் வெளிப்பாடு மற்றொன்றை சார்ந்த நிலை இதன் மூலம் எபிஸ்டசிஸ் தோன்றும் மறுபடியும் இது மெண்டலியன் அல்லாத கொள்கையில் ஒன்று இதற்கு உதாரணம் விலங்கின் ரோமத்தின் நிறம் இது ஆதிக்கம் இருக்கும் B இல் இருந்து வரும் கருப்பு நிறமாக இருக்கலாம் அல்லது இரண்டு மங்கிய பண்புகள் அதாவது இரண்டு b இல் இருந்து வரும் பிரவுன் நிறமாக இருக்கலாம் இருப்பினும் இந்த நிறம் வெளிப்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்து தான் இந்த நிறம் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது இந்த நிறம் ரோமத்தின் மீது படியுமா இல்லையா என்று இந்த நிறம் படிந்தால் அது ஆதிக்கம் இருக்கும் பண்பு படியவில்லை என்றால் அது மங்கிய இரண்டுமே மங்கிய அல்லது ஹோமோஜைகௌஸ் மங்கிய பண்புகளாக இருக்கலாம் என்ன நிறம் என்பது மட்டும் அல்லாமல் இந்த நிறம் படியுமா படியாத என்றும் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது விலங்கின் ரோமத்தின் நிறம் கருப்பு அல்லது பிரவுன் ஆக இருக்கலாம் அல்லது நிறமே இல்லாமல் வெள்ளையாக கூட இருக்கலாம் பிற இன சேர்க்கைக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படத்தில் இருக்கிறது இதை பிற இன சேர்க்கைக்கான டைஹைபிரிட் முறை கொண்டு ஆராயலாம் நிறம் மற்றும் நிறத்தின் வெளிப்பாட்டை டைஹைபிரிட் முறைக்கு உட்படுத்தலாம் இங்கே நிறம் படிவதை E கொண்டு காண்பித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பண்புகள் கொண்டு உருவாக்கப்படும் பண்ணெட் ஸ்கொயர் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் இந்த இரண்டு பண்புகளும் இணைந்து நாயின் நிறம் தோன்றுமா தோன்றாதா என்று நிர்ணயிக்கிறது இந்த உதாரணத்தில் 9 இன் மீது நிறம் இருக்கும் 3 இன் மீது நிறம் இருக்காது 9 கருப்பு நிறத்திலும் 3 இன் மீது எந்த நிறமும் இருக்காது அதே சமயம் 4 பிரவுன் நிறத்தில் இருக்கும் அதாவது ஆதிக்கம் மங்கிய மற்றும் நிறம் இல்லாத நிலை ஆக 2 பண்புகளுக்கு நமது பாரம்பரிய மெண்டலியன் பண்ணெட் ஸ்கொயரில் இருந்து இது மாறுபட்டது பாலிஜெனிக் மரபுவழிப்பெறல் என்பது மெண்டலியன் மரபுவழிப்பெறலின் மற்றொரு மாற்றம் இங்கு பல மரபணுக்கள் ஒரு பண்பின் வெளிப்பாட்டை தீர்மானம் செய்யும் தோலின் நிறத்தை 3 மரபணுக்கள் தீர்மானிக்கும் அதே போல் ஒரு நபரின் உயரம் பாலிஜெனிக் மரபுவழிப்பெறலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பல மரபணுக்கள் ஒரு நபரின் உயரத்தை தீர்மானம் செய்யும் இந்த மாற்றம் அனைத்தும் மிகவும் சீராக இருக்கும் அதாவது உயரம் மற்றும் நிறம் சீராக மாறும் ஏனென்றால் பல மரபணுக்கள் சேர்ந்து தீர்மானம் செய்வதால் மிகவும் சீராக இருக்கிறது மேலே இருக்கும் படத்தில் இருப்பது ட்ரை ஹைபிரிட் க்ராஸ் கொண்ட பண்ணெட் ஸ்கொயர் குறைந்தது 7 வெவ்வேறு மாற்றங்கள் சாத்தியம் என்பதை இங்கே நீங்கள் காணலாம் அனைத்தும் மங்கிய பண்புகளாக இருந்தால் நிறமே இருக்காது அடுத்த நிறம் கிடைப்பதற்கு 664 சிறிது இருண்ட நிறம் கிடைப்பதற்கு 1564 மேலும் கருமை நிறத்திற்கு 2064 மற்றும் 1564 கட்டத்தில் இருக்கும் நீல நிற ஸ்டார்கள் நிறத்தின் தீவிரத்தை குறிக்கும் செல்ல செல்ல நிறத்தின் தீவிரம் கூடுவதை பார்க்கலாம் 1564 தீவிரமான நிறத்தை குறிக்கும் 664 மேலும் தீவிரமான நிறம் 164 என்பது இருக்கும் 6 இல் மிக தீவிரமான நிறம் ஆக இவைகள் தான் பல பினோடைப்கள் அதாவது தோலின் கருத்த நிற அலீல்கள் 3 வெவ்வேறு மரபணுக்கள் தோலின் நிறத்தை தீர்மானிக்கும் இறுதியாக நாம் பார்க்கப்போவது பினோடைப் மீது சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்பு மரபணுவினால் மட்டும் இல்லாமல் அந்த மரபணு வெளிப்படும் சுற்றுச்சூழலினால் கூட பாதிப்பை ஏற்படுத்த முடியும் உதாரணத்திற்கு ஊட்டச்சத்து உயரத்தை பாதிக்கும் உயரத்தை பல மரபணுக்கள் தீர்மானித்தாலும் ஒரு மனிதனின் உயரம் ஊட்டச்சத்தை சார்ந்தே இருக்கிறது ஆக சூழல் உயரத்தை தீர்மானிக்கிறது அதேபோல் உடற்பயிற்சி ஒருவரின் தோற்றத்தை பாதிக்கும் நல்ல தோற்றத்துடன் பிறந்திருந்தாலும் உடற்பயிற்சி மூலமே சிறந்த தோற்றத்தை பெற முடியும் அனுபவம் அறிவை கொடுக்கும் இதுபோல பல மேலே படத்தில் இருக்கும் உதாரணம் ஹைடிரன்கியா பூ இதன் நிறம் நிலத்தின் அமிலத்தன்மை பொறுத்து மாறும் அதே மரபணு அதே வெளிப்பாடு இருப்பினும் அந்த நிறம் வெளிப்படுவது என்பதை தீர்மானிப்பது சுற்றுச்சூழல் அதாவது நிலத்தின் அமிலத்தன்மை இதுவே போதுமான அடிப்படை தகவல் என்று நான் நினைக்கிறேன் ஒரு முன்னுரைக்கு பிறகு மூலக்கூறு பற்றி பார்த்தோம் இது வெறும் தகவலாக இருக்கக்கூடாது என்று இவைகளை பல கதைகளைக் கொண்டு பார்த்தோம் இதன் பிறகு 4 முக்கிய மூலக்கூறுகள் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் அல்லது அமினோ அமிலங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் மற்றும் லிபிட்கள் பற்றி பார்த்தோம் இவைகள் அனைத்திற்கும் தனி தனி கட்டமைப்பு இருக்கிறது என்றும் இந்த கட்டமைப்பே அதன் செயல்பாட்டை தீர்மானம் செய்யும் என்பதையும் பார்த்தோம் மூலக்கூறுகள் பற்றிய வகுப்பில் இதுவே பெரிய கற்றல் இதன் பிறகு செல்களின் வளர்ச்சி பற்றியும் அதை கணக்கிடுவது ஏன் முக்கியம் என்பதையும் பார்த்தோம் செல் வளர்ச்சி என்பது ஒரு கூட்டத்தின் வளர்ச்சி பல செல்களின் வளர்ச்சி செல்களின் நிறை கூடுவது கொள்ளளவு கொண்டு செல்களின் நிறை கூடுவது நேரத்தை கொண்டு ஒரு பகுதி கொள்ளளவில் செல்கள் அதிகரிக்கும் அளவு இதை எவ்வாறு கணக்கிடுவது அதாவது பஸ்ட் ஆர்டர் அமைப்பு கொண்டு கணக்கிடலாம் என்றும் பார்த்தோம் இதன் பிறகு இதை கொண்டு பயோ ரியாக்டர் எவ்வளவு நேரம் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அறிவது என்பது பற்றியும் பார்த்தோம் இதன் பிறகு மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் இன் சில கொள்கைகள் பற்றி பார்த்தோம் இந்த மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் பல காலங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது இந்த அடிப்படை பாட திட்டத்தின் ஒரு பகுதியாக இது சேர்க்கப்பட்டது இதை கொண்டு பல மரபு சார்ந்த நோய்களை முன்னதாகவே யூகிக்க முடியும் இதில் இருந்து மாறி இருக்கும் X சார்ந்த மரபுவழிப்பெறல் மற்றும் மெண்டலியன் அல்லாத மரபுவழிப்பெறல் மற்றும் பல வகைகளை பார்த்தோம் இறுதியாக செல்லை பற்றி புரிவதே எவ்வளவு கடினம் மற்றும் எவ்வளவு சிக்கலானது என்ற எண்ணத்தை உங்களிடம் விட்டு செல்ல ஆசை படுகிறேன் செல்லை பற்றி முழுவதும் புரிந்த பிறகு அதை கையாளுவது மிகவும் கடினமானது இதை கொண்டு எவ்வாறு உயிரை கையாள்வது என்ற நிலை வரை நாம் வந்தோம் இதன் சிக்கல் மற்றும் கடினத்தை பற்றி உங்களுக்கு உணர்த்துவதற்காக இதை காண்பிக்கிறேன் நேச்சர் பப்ளிஷிங் இன் மனித ஜெணோம் ப்ராஜக்ட் பற்றிய வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதில் DNA வில் இருக்கும் தகவல் நகலெடுக்கப்பட்டு எவ்வாறு mRNA வுக்கு செலுத்தப்படுகிறது என்றும் பிறகு அந்த தகவல் எவ்வாறு புரதமாக மாற்றப்படுகிறது என்றும் கூறி இருப்பார்கள் இதற்கு பெயர் தான் சென்ட்ரல் டாக்மா நாம் புரதம் பற்றி மிகவும் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் இவைகள் தான் மூலக்கூறு அளவில் இருக்கும் செல்லின் ஊக்க சக்திகளாகும் இவைகள் செல்களில் பல வேலைகள் செய்கின்றன ஒவ்வொரு உயிரியல் மூலக்கூறும் முக்கியம் தான் இருப்பினும் புரதங்களின் மீது அதிக கவனம் செலுத்துவதற்கான காரணம் இவைகள் பல முக்கியமான செயல்களில் ஈடுபடுபவை இப்பொழுது சில பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம் மனித ஜெணோம் ப்ராஜக்ட் தொடங்கிய பொழுது DNA அல்லது ஜெணோம் பற்றி முழுமையாக தெரிந்தால் செல்லை பற்றி முழுமையாக அறியலாம் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் DNA மூலமாகவே புரதம் உருவாகிறது அதாவது இந்த வரைபடம் பற்றி தெரிந்தால் செல் பற்றி நாம் அறிந்து விடலாம் என்ற எண்ணத்தின் நோக்கத்தில் தான் மனிதனின் முழு ஜெணோம் அமைப்பை பற்றி அறியும் இந்த ப்ராஜக்ட் 15 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது ஆனால் நமக்கு பல அதிர்ச்சி தகவல் கிடைத்தது மனிதர்களிடம் 20 இல் இருந்து 25 ஆயிரம் மரபணுக்கள் இருக்கின்றன ஆனால் நமக்கு தொல்லை தர கூடிய ஒரு சாதாரண கொசுவிடம் 18683 மரபணுக்கள் இருக்கின்றன நாம் நினைத்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இது மட்டுமல்ல ஒரு அரிசியில் 60000 மரபணுக்கள் இருக்கின்றன மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் சென்றுவிட்டது நம்மிடம் இருப்பதை விட அரிசியில் தோராயமாக 3 மடங்கு 2 5 மடங்கில் இருந்து 3 மடங்கு அதிக மரபணுக்கள் இருக்கின்றன நாம் தான் மிகவும் சிக்கலான உயிரினம் என்று எண்ணினால் இந்த சிக்கலை ஜெணோமின் அளவு கொண்டு விளக்க முடியவில்லை ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை மூலம் DNA வில் இருக்கும் தகவல் mRNA விற்கு செல்வதால் mRNA பற்றி அறிவதன் மூலம் புரதம் பற்றி அறியலாம் இதன் மூலம் செல் பற்றி முழுமையாக அறியலாம் என்று நினைத்தார்கள் mRNA பற்றிய முழு தகவலை ட்ரான்ஸ்கிரிப்டோம் என்று அழைப்பர் இதை மைக்ரோ அரே ஆய்வு மூலம் அறியலாம் புரதங்கள் கேட்டலிஸ்ட் ஆக செயல்படும் வளர்சிதைமாற்ற எதிர்வினைகள் பற்றி முழுமையாக அறிந்தால் செல்லை பற்றி அறியலாம் ஏனென்றால் செல்களில் பல எதிர்வினைகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த எதிர்வினைகள் பல கட்டங்களில் பல வகைகளில் நடக்கும் ஆகையால் நம்மால் செல்லை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா உண்மையில் சொல்லப் போனால் நமக்கு தெரியாது இதேபோல் புரதங்களுக்கு மத்தியில் நடக்கும் எதிர்வினைகள் 1 இதேபோல் புரதங்கள் மற்றும் DNA புரதங்கள் மற்றும் பிற பொருட்கள் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் இது போன்று பல பொருட்களுடன் எதிர்வினைகள் செல் உள்ளே நடக்கும் இது அனைத்தும் குறுகிய சக்தி கொண்டு நிகழ்கிறதா என்று கேட்டால் இல்லை இவைகள் அனைத்தும் பெரிய அளவிலான எதிர் செயல்கள் இதை எவ்வாறு புரிந்து கொள்ள இயலும் இதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட மக்கள் இதைப் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் செல்லை பற்றி சரியான புரிதல் கிடைக்கும் என்று நம்புவோம் இதன் மூலம் உயிரைப் பற்றியும் புரிதல் வரும் என்று நம்புவோம் இந்த பாடத்தை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் DNA மற்றும் அதன் செயல்பாடு பற்றிய சில விரிவுரைகள் இதன்பிறகு இருக்கும்